எனவே வரையறுத்த தொகையீடு மதிப்பீடு செய்யும் பொழுது அடுக்குக்குறி வரிசையில் உள்ள சார்புக்கு f லாப்லாஸ் இணைமாற்றம் இருக்கும் மற்றும் லாப்லாஸ் இணைமாற்றம் சீரான தாகும் மாற்றம் சீராகத் தொடாச்சியுள்ளதாக இருக்கும் ஏனென்றால் இது நான் முன்பு கூறிய ஒரு விளைவினால் ஆகும் எனவே சீரான ஒருங்கல் என்பதால் நம்மிடம் லாப்லாஸ் இணைமாற்றத்தின் தொகையீடு சீரான ஒருங்கல் என்பதால்எனது தொகையீட்டை இந்த லாப்லாஸ் இணைமாற்றத்தின் உள் மாற்ற முடியும் மற்றும் லாப்லாஸ் இணை மாற்றத்தின் தொகையீட்டை இந்த குறிப்பிட்ட வரையறுத்த தொகையீட்டின் தொகையீடுடன் மாற்ற முடியும் முக்கியமாக நான் கூறுவது என்னவென்றால் என்னால் முதலில் f க்கு இணை மாற்றம் எடுத்து பிறகு மதிப்பிட முடியும் எனவே நான் கூறியவற்றை சில உதாரணங்களுடன் பார்க்கலாம் எடுத்துக்காட்டு 1 மதிப்பிடுக எனவே இந்த தொகையீட்யினை கண்டுபிடிக்க இந்த சார்பின் லாப்லாஸ் இணைமாற்றம் பார்த்தால் போதும் எனவே f ன் லாப்லாஸ் இணைமாற்றம் பின்வரும் தொகை ஈட்டினால் கொடுக்கப்படுகிறது எனவே நான் மாற்ற போகிறேன் இந்த இரண்டு தொகையீடுகளையும் பரிமாற்றம் செய்யப்போகிறேன் இதன்மூலம் எனக்கு கீழ்கண்ட கோவை கிடைக்கிறது நான் இந்த இரண்டு தொகையீடுகளையும் பரிமாற்றம் செய்யப்போகிறேன் ஒன்று dt காரணமாக மற்றோன்று x ன் மேல் தொகையீடு ஆகும் எனவே நமக்கு கீழ்கண்ட கோவை கிடைகிறது எனவே இந்த இரண்டாம் தொகையீட்டை கணக்கிட முடியும் பகுதிகளாகத்தொகையிடல் மூலம் நமக்கு கீழ்கண்ட மதிப்பு கிடைக்கிறது எனவே பகுதிகளாகத்தொகையிடல் மூலம் இந்த உள் தொகையீட்டின் முடிவை அடைந்துள்ளேன் எனவே எனக்கு கிடைப்பது யாதுயெனில் கீழ்கண்டவாறு இந்த தொகையீடு மாறுகிறது

என்னால் சில உறுப்புகளை கோடிட்டு அழிக்க முடியும் மற்றும் பகுதிப் பின்னங்கள் பயன்படுத்துவதன் மூலம் பின்வரும் கோவையை அடைய முடியும் இந்த அடைப்புக்குறிக்கு வெளியே அமர்ந்துள்ள இந்த உறுப்பானது x ஐ பொறுத்து ஒரு மாறிலி ஆகும் நான் இந்த இரண்டு கோவைகளை x ஐ பொறுத்து தொகையிடும்பொழுது எனக்கு பின்வரும் விடை கிடைக்கிறது

எளிமைப்படுத்தளுக்கு பிறகு எனக்கு கீழ்கண்ட கோவை கிடைக்கிறது எனவே f என்ற சார்பின் லாப்லாஸ் இணைமாற்றம்

எனவே எனக்கு கிடைப்பது என்னவென்றால் இது இவ்வாறு எனக்கு இது கிடைக்கிறது எனவே இந்த லாப்லாஸ் இணைமாற்றம் பெற நான் இந்த தொகையீட்டை t ஐ பொறுத்து மதிப்பீடு செய்துள்ளேன் எனவே எளிமைபடுத்திய பிறகு என்னிடம் கீழ்கண்ட கோவை உள்ளது மற்றும் பொருத்தமான இணைமாற்றத்திற்கு பிறகு y 2x என்று தேர்ந்தெடுத்த பிறகு கீழ்கண்ட விடையை என்னால் அடைய முடிந்தது எனவே இதனை மதிப்பீடு செய்யும்பொழுது எனக்கு இந்த விடை கிடைக்கிறது sin of S ஐ சார்ந்தது அது எதிர்மறையாக இருந்தாலும் சரி நேர்மறையாக இருந்தாலும் சரி எனவே அது நேர்மறையாக இருந்தால் நாம் நேர்மறையான அடையாளத்தையும் எதிர்மறையாக இருந்தால் எதிர்மறை அடையாளமாக வைத்திருப்போம் எனவே f ன் எனது தலைகீழ் இணைமாற்றமானது L இன்வர்ஸ் அல்லது தலைகீழ் லாப்லாஸ் ஆகும் எனவே மற்றொரு விரைவான உதாரணத்தைப் பார்ப்போம் எனவே கேள்வி கூறுவது யாதெனில் எடுத்துக்காட்டு 3 காண்பி எனவே நம்மிடம் இருப்பது என்னவென்றால் மீண்டும் விரைவாக t ஐ பொறுத்து லாப்லாஸ் இணைமாற்றம் எடுத்துக்கொள்கிறேன் எனவே எனக்கு இது கிடைக்கிறது எனவே பகுதிப்பின்னம் பயன்படுத்தி இந்த விளைவு ஐ நாம் பெறுகிறோம் என்பதை மாணவர்கள் சரிபார்க்க வேண்டும் எனவே இவை அனைத்தும் இங்கே இந்த 2 காரணிகளாக எளிமையாகின்றன எனவே நான் இதை ஏன் செய்தேன் என்றால் x தொடர்பாக இந்த தொகையேட்டை நான் தனித்தனியாக மதிப்பிட முடியும் மேலும் இந்த 2 தொகையீடுகளையும் x தொடர்பாக மதிப்பிடலாம் அவை எனக்கு தலைகீழ் டேன் சார்பை கொடுக்கப் போகின்றது எனவே அதைச் செய்தபின் நான் நேரடியாக பதிலை எழுதப் போகிறேன் எனக்கு அது கிடைக்கிறது எனவே நான் சில காரணிகளை ரத்து செய்ய முடியும் அதற்கான பதிலை நான் பெறுகிறேன் எனவே எனவே நான் மற்றொரு துணை தலைப்பைத் தொடங்கப் போகிறேன் இப்போது வேறுபாட்டுச் சமன்பாட்டின் தீர்வு அதாவதுவேறுபாட்டுச் சமன்பாடு அல்லது வகைக்கெழுச் சமன்பாடு எனவே மேலே செல்வததற்கு முன்பாக நான் கோடிட்டு கட்ட விரும்புவது யாதெனில் எனவே எண்சார்ந்த பகுப்பியல் ன் அநேக கணக்குகளில் நாங்கள் அடிக்கடி எதிர்கொள்வது வரையறுக்கப்பட்ட வேறுபாட்டு பருமக்கூறு எனவே இடையறாத திட்டங்களை பயன்படுத்தி நாம் சில இடையறாத சமன்பாடுகள் ஐ தொடர்ச்சியற்றதாக அல்லது இடையறாத பகுதி வகையீட்டுச் சமன்பாடுகள் ஆக அல்லது முழுமையான வகையீட்டு சமன்பாடுகள் ஆக மாற்ற முயற்சி செய்கிறோம் இந்த திட்டங்களில் நாம் வழக்கமாக இந்த வேறுபாட்டை சாந்தித்துள்ளோம் இந்த வேறுபாட்டு சமன்பாடுகளை லாப்லாஸ் இணைமாற்றம் கொண்டு நாம் தீர்க்க முடியுமா இப்போது அதனை பார்ப்போம் இந்த வேறுபாட்டு அல்லது வகையீட்டுச் சமன்பாடுகள் பயன்பாடுகளை பார்க்கலாம் மின்பொறியியல் அல்லது இயந்திரப் பொறியியல் அல்லது மின்னணு அமைப்புகள் அல்லது வட்டி அல்லது அடமானம் சார்ந்த வருவாய் கணக்குகள் ஆகிய பல பயன்பாடுகள் உள்ளன எனவே அநேக சூழ்நிலைகளில் நாம் விவரிக்கப்பட்டவாறு நமது சமன்பாடுகளை தொடர்ச்சியற்ற சமன்பாடுகளாக வடிவம் மாற்ற வேண்டும் எனவே மேலே செல்வதற்கு முன்பு சில தொடர்களை நாம் காணவேண்டும் எனவே 1 முதல் முடிவிலி வரை உள்ள u என்ற ஒரு தொடரை கவனத்தில் கொள்வோம் எனவே டெல்டா செயலி ஐ வரையறுப்போம் நம்மால் டெல்டா கியூப் டெல்டா 4 ஐ வரையறுக்களம் எனவே நான் ஒரு வழக்கமான வேறுபாட்டு சமன்பாட்டை காணலாம் எனவே நாம் ஒரு வேறுபாட்டு சமன்பாட்டு மற்றும் வகையீட்டுச் சமன்பாடு இவற்றிற்கான வித்தியாசத்தை கவனிக்கிறோம் ஒரு வகையீட்டுச் சமன்பாட்டில் t எனும் சுயாதீன மாறியை பொறுத்து u எனும் அறியப்படாத மாறியின் முறையான வகைக்கெழு ஐ எடுப்போம் எனவே இந்த சமன்பாடு இந்த வடிவத்தில் உள்ளது எனலாம் எனவே இது ஒரு தாமத வகையீட்டுச் சமன்பாடு நாம் குறிப்பிடும் சமன்பாட்டை விட சற்று வேறு மாதிரி இருக்கும் இது ஒரு வேறுபாட்டு சமன்பாடு ஆகும் மேலே செல்கையில் நாம் மேலும் சில விளைவுகளை அறிமுகப்படுத்துவோம் எனவே இந்த செவ்வக அலை சார்பை ஐ கவனத்தில் கொள்வோம் எனவேநான் என்ன சொல்கிறேன் எனில் இந்த சார்பை கவனத்தில் கொள்வோம் Sn ன் என்ற இந்த சார்பின் லாப்லாஸ் இணைமாற்றத்தினை கண்டுபிடிக்க பின்வருவனவற்றை பார்க்க போகிறோம் எனவே ஒரு சார்பை வரையறுக்க போகிறேன் u எனும் சார்பினை பின்வரும் தொடராக தொடர்ச்சியற்ற முறையில் வரையறுக்கலாம் பின்வரும் தொடர்ச்சியற்ற தொடராக நான் எனது u ஐ வரையறுக்கிறேன் இந்த வகையான தொடர்ச்சியற்ற சார்பானது குறிப்பிட்ட நிலையான மதிப்பை அடையும்போது அதனை நாம் படிக்கட்டுச்சார்பு என்று அழைக்கிறோம் எனவே இந்த சார்பு ஒவ்வொரு இடைவெளியிலும் குறிப்பிட்ட இந்த மாறா மதிப்பை பெறுகிறது இன்றைய விவாதத்தை நிறைவு செய்யும் முன்பு நான் உங்களுக்கு ஒரு தேற்றத்தை கொடுக்கிறேன் இந்த தேற்றம் சொல்வது என்னவென்றால் நான் இந்த தேற்றத்தை தேற்றம் 1 என்று குறிப்பிடுகிறேன்

மின் பொறியியலின் சில துறைகளில் சில குறிப்பிட்ட பயன்பாடுகளைப் பார்க்கப் போகிறோம் அங்கு லாப்லேஸ் இணைமாற்றத்தைப் பயன்படுத்துகிறோம் மிக்க நன்றி